8051 மைக்ரோகண்ட்ரோலர் தொடர்ச்சி 8051 மைக்ரோகண்ட்ரோலருக்குள் பல டைமர்கள் உள்ளன மேலும் அந்த டைமர்களை எண்ணும் நோக்கங்களுக்காகவும் பயன்படுத்தலாம் இது டைமராகப் பயன்படுத்தப்படும்போது மைக்ரோகண்ட்ரோலரில் உள்ள கடிகாரத்தால் இயக்கப்படுகிறது மேலும் சில வெளிப்புற நிகழ்வுகளை எண்ணுவதற்கு அதனை கவுண்டர் மோட் ஆகவும் பயன்படுத்தலாம் அவ்வாறான நிலையில் வெளி உலகில் நிகழும் நிகழ்வுகள் மைக்ரோகண்ட்ரோலருக்கு பல்ஸ் ஆக வழங்கப்படும் மேலும் மைக்ரோகண்ட்ரோலர் இதுபோன்ற நிகழ்வுகளின் எண்ணிக்கையை கணக்கிடும் நீங்கள் உட்பொதிக்கப்பட்ட அமைப்புகளை வடிவமைக்கும்போது இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நாம் காணலாம் சுற்றுச்சூழலுடன் நாம் தொடர்பு கொள்ள வேண்டியதும் இருக்கிறது இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னவென்றால் நாம் இதுவரை பார்த்த டிலே பகுதி டிலே நிரல்க்கூறு போன்றவைகள் தான் அதில் நாம் பார்த்தது சாஃப்ட் டிலே நாம் சில மென்பொருள் வழிமுறைகளைப் பயன்படுத்துகிறோம் அதில் சில பதிவேடுகளை சில மதிப்புகளுடன் துவக்குகிறோம் பின்னர் டிக்ரிமெண்ட் ஜம்ப் நாட் 0 வகை அறிவுறுத்தல்களைப் பயன்படுத்துகிறோம் இது ஓரளவு தாமதத்தை அறிமுகப்படுத்தும் என்பதைக் காண்கிறோம் ஆனால் நீங்கள் புரிந்து கொண்டதன்படி எந்தவொரு தன்னிச்சையான தாமதத்தையும் அந்த அறிவுறுத்தல்களால் தயாரிக்க முடியாது ஏனெனில் அறிவுறுத்தல்களுக்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான இயந்திர சுழற்சிகள் கிடைத்துள்ளன மேலும் ஒவ்வொரு இயந்திர சுழற்சிக்கும் தாமதம் உள்ளது எனவே நீங்கள் அந்த வழிமுறைகளைப் பயன்படுத்தும்போது சில சாத்தியமுள்ள தாமத மதிப்புகளை மட்டுமே நீங்கள் பெற முடியும் அதேசமயம் நீங்கள் ஒரு ரோபோ கையை இயக்குகிறீர்கள் என்று வைத்துக்கொண்டால் அதற்கு மிகத் துல்லியமான தாமதம் தேவைப்படும் இந்த கை ஒரு குறிப்பிட்ட வரிசையில் நகர வேண்டும் என்றால் அதற்கு சில தாமதங்கள் ஃப்க்ஸ்டு செய்யப்பட வேண்டும் அல்லது நீங்கள் ஒரு போக்குவரத்து ஒளி கட்டுப்பாட்டு அமைப்பை எடுத்துக்கொண்டால் விளக்குகள் சில குறிப்பிட்ட காலத்திற்கு இயக்கப்பட வேண்டும் மற்றும் அணைக்கப்பட வேண்டும் எனவே இந்த மதிப்புகள் 8051 வழிமுறைகளைப் பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய சாஃப்ட் டிலே மதிப்புகளுடன் சரியாக பொருந்தாது எனவே அந்த சந்தர்ப்பங்களில் துல்லியமான டைமர்களைப் பயன்படுத்த வேண்டும் எனவே மிக அதிக துல்லியமான டைமர்களைக் காண்போம் 8051 ஐப் பொருத்தவரை 2 டைமர் கவுண்டர்கள் உள்ளன டைமர் கவுண்டர் 0 மற்றும் டைமர் கவுண்டர் 1 ஆகியவற்றைச் சில நேர தாமதத்தை உருவாக்கும் டைமராகப் பயன்படுத்தப்படலாம் அந்த விஷயத்தில் டைமரின் மூலமானது கடிகார மூலமாகும் அதாவது உள் படிக அதிர்வெண் போன்றது நமக்கு ஒரு டைமர் தொகுதி அல்லது கவுண்டர் தொகுதி கிடைத்திருக்கிறது இது சில விஷயங்களை இயக்கும் முதல் விஷயம் சில கடிகார சமிக்ஞையுடன் இயக்கப்பட வேண்டும் இது சில கடிகாரத்தில் இயங்கும் மற்றும் டைமரில் சில ஆரம்ப மதிப்பு ஏற்றப்படும் பின்னர் இந்த கடிகார ப்ல்ஸ் வரும்போது அதன் அடிப்படையில் நம்மிடம் இருக்கும் ஆரம்ப மதிப்பு குறைந்து கொண்டே செல்லும் மேலும் அது கீழ்நோக்கி செல்லும் போது அல்லது குறைந்து வரும் டைமராக இருந்தால் மதிப்பு 0 ஆக மாறும்போது ஒரு கொடி உருவாக்கப்படும் அது ஓவர்ஃப்லோ அல்லது அண்டர்ஃப்லோ கொடி இது அடிப்படையில் காலாவதியான கொடி இதேபோல் அதிகரிப்பு அல்லது மேம்படுத்துதல் என்ற கருத்தும் இருக்கிறது சில ஆரம்ப மதிப்புடன் துவக்குகிறோம் அதிலிருந்து சில அதிகபட்ச மதிப்பு வரை மேல்நோக்கி செல்லத் தொடங்குகிறது எனவே அந்த அதிகபட்ச மதிப்பு டைமர் அல்லது கவுண்டரின் மதிப்பை வைத்திருக்கும் பதிவேட்டைப் பொறுத்தது அந்த மதிப்பு 16 பிட் என்றால் 65535 வரை செல்லலாம் அதன் பிறகு ஒரு ஓவர்ஃப்லோ இருக்கும் மேலும் ஓவர்ஃப்லோ இருந்தால் இந்த கொடி அமைக்கப்படும் எனவே அடிப்படையில் நீங்கள் நேர மதிப்பைப் பெறுவீர்கள் மிகத் துல்லியமான நேர மதிப்புகளை உருவாக்க முடியும் இந்த டைமரை நேர தாமத ஜெனரேட்டராக நாம் பயன்படுத்தலாம் மேலும் கடிகார மூலமானது 8051 இன் உள் கடிகார அதிர்வெண் அல்லது அதை ஒரு கவுண்டராகவும் பயன்படுத்தலாம் சில வெளிப்புற உள்ளீட்டை ஒரு உள்ளீட்டு பின் மூலம் பயன்படுத்துகிறோம் மேலும் அந்த பின் ல் வெளி உலகில் நிகழ்ந்த நிகழ்வுகளின் எண்ணிக்கையை எண்ணுகிறோம் அந்த எண்ணிக்கை மதிப்பைப் பதிவேட்டில் வைக்கிறோம் இப்போது நம்மிடம் உள்ள இந்த கடிகார பல்ஸ் பல விஷயங்களைக் குறிக்கலாம் ஒரு கன்வேயர் பெல்ட்டில் சில உருப்படிகள் கடந்து செல்கின்றன எத்தனை உருப்படிகள் கடந்துவிட்டன என்பதை நீங்கள் கவனிக்கலாம் அல்லது வாசலில் ஒரு அறையின் நுழைவாயிலில் ஒரு அமைப்பை நிறுவியிருந்தால் எத்தனை நபர்கள் நுழைந்து வெளியேறினார்கள் போன்ற மதிப்புகள் புதுப்பிக்கப்படலாம் எனவே அந்த வகையில் இதுபோன்ற பல உதாரணங்கள் உள்ளன சக்கர சுழற்சிகளின் எண்ணிக்கைகளைப் போல எந்தவொரு நிகழ்விலும் சில பல்ஸ் ஐ நாம் உருவாக்கலாம் எந்த நிகழ்வை நாம் எண்ண விரும்புகிறோம் என்பது அவசியமான தேவை அது இறுதியில் பல்ஸ் வடிவத்தில் மின் சமிக்ஞையாக மாற்றப்பட வேண்டும் எனவே ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு பல்ஸ் உடன் ஒத்திருக்க வேண்டும் அதனை நாம் செய்ய முடிந்தால் எண்ணும் நோக்கத்திற்காக அதைப் பயன்படுத்தலாம் முதலில் டைமர் செயல்பாட்டைப் பார்ப்போம் டைமர் பதிவேடுகளுக்கான ஆரம்ப மதிப்புடன் அமைக்கப்பட வேண்டும் எனவே பதிவேடுகளுக்கான ஆரம்ப மதிப்பை அமைக்கவும் இது TH 0 மற்றும் TL 0 டைமர் 0 க்குப் பயன்படுத்தப்படும் 2 பதிவேடுகள் இவை இது நேர எண்ணிக்கை அதிகமானது நேர எண்ணிக்கை அல்லது நேர மதிப்பு அதிகமாக உள்ளது மற்றும் நேர மதிப்பு குறைவாகவும் டைமரைத் தொடங்கலாம் எனவே நீங்கள் டைமரைத் தொடங்க சில வழிகள் உள்ளன மேலும் 8051 எண்ணும் முன்பு நாம் கவுண்டவுன் அல்லது கவுண்அப் டைமர்களின் எண்ணிக்கையைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் எனவே 8051 இல் கவுண்அப் டைமர் வகை உள்ளது TH0 TL0 பதிவு ஜோடியில் நீங்கள் குறிப்பிட்டுள்ள மதிப்பிலிருந்து இது கணக்கிடத் தொடங்கும் இப்போது உள் கணினி கடிகாரத்திலிருந்து வரும் உள்ளீட்டை அடிப்படையாகக் கொண்டு அந்த பதிவேடுகளின் மதிப்பைப் புதுப்பிக்கும் மேலும் இந்த பதிவேடுகள் 0 க்கு சமமாக இருந்தால் இதன் பொருள் ஒரு ஓவர்ஃப்லோ உள்ளது என்பதாகும் TH0 TL0 பதிவேடுகளின் அளவைப் பொறுத்து சிறிது நேரம் கழித்து இந்த பதிவேடு ஓவர்ஃப்லோ ஆகும் எனவே அதிகபட்ச மதிப்புக்குச் சென்றபின் அது 0 க்கு வரும் அந்த நேரத்தில் ஒரு காலக்கெடு முடிந்திருப்பதைக் குறிக்க சில பிட் கள் செஸ் ஆகும் இது டைமரின் பொதுவான செயல்பாடு மறுபுறம் 8051 ல் நீங்கள் இதனை ஒரு கவுண்டராக பார்க்கும்போது இந்த பின் எண் P3 4 மற்றும் பின் T0 இது ஒரு மல்டிபிளெக்ஸ் செயல்பாடு போர்ட் 3 ஐ பற்றி நாங்கள் விவாதித்தபோது பிட் எண் 4 உண்மையில் T0 உடன் மல்டிபிளக்ஸ் செய்யப்பட்டுள்ளது என்று கூறினோம் எனவே T0 என்பது வெளிப்புற உள்ளீடாகும் இது அடிப்படையில் டைமர் 0 க்கானது மற்றும் இது நிகழும் நிகழ்வுகளுக்கானது நம்மிடம் ஒருவித சுவிட்ச் இருந்தால் நாம் சுவிட்சை மூடும்போதெல்லாம் T0 உடன் இணைக்கப்படும் இது சமிக்ஞை மதிப்பை அதிகமாக உருவாக்குகிறது நாம் சுவிட்சைத் திறக்கும்போது அது குறைவாகிறது எனவே அடிப்படையில் இந்த வழியில் நாம் பல்ஸ் ஐ உருவாக்க முடியும் இந்த சுவிட்சை உருவாக்குவதற்கான மிக எளிய வழி இதுவாக இருக்கலாம் நம்மிடம் சில பதிவேடுகள் உள்ளன பின்னர் இங்கே ஸ்விட்ச் இருக்கிறது பின்னர் இந்த புள்ளி க்ரௌண்ட் ஆகக் கூறப்படுகிறது இந்த இடத்தில் மின்னழுத்தத்தை அளவிட்டால் இந்த சுவிட்ச் மூடப்படும் போதெல்லாம் மதிப்பு 0 ஆக மாறும் சுவிட்ச் திறந்த போதெல்லாம் மதிப்பு 1 ஆக மாறும் இந்த செயல்பாடு தலைகீழ் ஆக வேண்டுமானால் அதாவது சுவிட்ஸ் மூடப்படும் போது 1 ஆக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஒரு இன்வெர்ட்டரை வைத்து பின்னர் அதை T0 வரியுடன் இணைக்கவேண்டும் எனவே இந்த வழியில் நாம் அதனை செய்ய முடியும் அடிப்படையில் இந்த சுவிட்ச் எத்தனை முறை மூடப்பட்டது என்பதை நாம் கணக்கிடலாம் நிகழ்வுகளின் எண்ணிக்கையைப் பதிவேட்டில் காட்டுகிறது இந்த கவுண்டர் இப்போது TH0 TL0 ஜோடியாக இருக்கும் இது நிகழ்ந்த நிகழ்வுகளின் எண்ணிக்கையை வைத்திருக்கும் மற்றும் இதன் மதிப்பு பதிவேட்டில் சேமிக்கப்படும் 2 டைமர்கள் டைமர் 0 மற்றும் டைமர் 1 அல்லது கவுண்டர் 0 மற்றும் கவுண்டர் ஒன்று உள்ளது மேலும் 2 பின் கள் டி0 மற்றும் டி1 கிடைத்துள்ளன அது வெளிப்புற நிகழ்வுகளுக்கு ஒத்திருக்கும் T0 என்பது கவுண்டர் 0 க்கும் T1 கவுண்டர் ஒன்றிற்கும் உள்ளது எனவே அதற்கேற்ப அவை போர்ட் 3 பிட் எண் 4 மற்றும் பிட் எண் 5 உடன் மல்டிபிளக்ஸ் செய்யப்படுகின்றன இந்த வெளிப்புற உள்ளீடு Tx உள்ளீட்டு பின் உடன் வருகிறது Tx0 0 ஆக அல்லது 1 ஆக அல்லது இது போன்ற ஏதாவது ஒன்றை கொண்டிருக்கலாம் நீங்கள் இந்த மதிப்பைக் கொண்டிருக்கிறீர்கள் இது இந்த பதிவு ஜோடியில் கிடைக்கிறது மேலும் நீங்கள் இங்கே ஒரு எல்சிடி டிஸ்ப்ளேவுடன் இணைக்கலாம் இது எந்த எண்ணின் மதிப்பாக இருந்தாலும் அது எல்சிடியில் கிடைக்கிறது எனவே அந்த வகையில் நிகழ்ந்த நிகழ்வுகளின் எண்ணிக்கையைக் காட்டக்கூடிய ஒரு அமைப்பை நாம் கொண்டிருக்கலாம் இப்போது இந்த டைமர் கவுண்டருக்குப் பயன்படுத்தப் போகும் பதிவேடுகள் என்ன TH0 TL0 TH1 மற்றும் TL1 இவை டைமர் மதிப்புகள் அல்லது கவுண்டர் மதிப்புகளை வைத்திருக்கப் பயன்படுகின்றன டைமர் 0 க்கு TH0 TL0 மற்றும் டைமர் 1 க்கு TH1 TL1 போன்றவைகள் இருக்கின்றன மேலும் ஒரு பதிவேடு TMOD உள்ளது இது டைமர் மோட் ரிஜிஸ்டர் எனவே இந்த டைமர்களை பல்வேறு முறைகளில் இயக்க முடியும் அடிப்படையில் TMOD மோட் மதிப்பைக் கொண்டுள்ளது அது டைமர்களைத் தொடங்குவதற்கு முன்பு சில குறிப்பிட்ட பயன்முறையில் அமைக்கலாம் எனவே அது அதற்கேற்ப செயல்படும் பின்னர் ஒரு TCON பதிவேடு உள்ளது இது டைமர் கண்ரோல் ரிஜிஸ்டர் இதுவும் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் அதன் சில பகுதி குறுக்கீடுகளுடன் மல்டிபிளக்ஸ் செய்யப்பட்டுள்ளதைக் காணலாம் இது டைமர் செயல்பாட்டைக் கட்டுப்படுத்தும் மற்றும் 8052 என்பது 8051 இன் மேம்பட்ட பதிப்பாகும் அது 3 டைமர் கவுண்டர்களைப் பெற்றுள்ளது 2 டைமர்களான டைமர் 0 மற்றும் டைமர் 1 ஐக் கொண்டிருப்பதற்குப் பதிலாக இது டைமர் 2 ஐயும் பெற்றுள்ளது மேலும் இந்த கட்டுப்பாட்டு பதிவேடுகளின் வடிவங்கள் சற்று வித்தியாசமாக இருக்கும் நமக்கு TCON கிடைத்துள்ளது எனவே டைமர் 2 பதிவேடுகளை கட்டுப்படுத்துவதற்காக TH2 TL2 உள்ளன அவை 8052 க்கானவை ஆனால் பொதுவாக நாம் 8051 ஐப் பற்றி பேசுவோம் எனவே 2 டைமர்கள் டைமர் 1 மற்றும் டைமர் 0 ஆகியவைப் பற்றி மட்டும் பார்ப்போம் அதன்படி இந்த TMOD பதிவேடு TCON பதிவேடு இன் அமைப்பையும் பார்ப்போம் டைமர்களின் அடிப்படை பதிவேடுகள் இது போன்றது டைமர் 0 மற்றும் டைமர் 1 இரண்டும் 16 பிட் அகலமானவை எனவே அவை 16 பிட் டைமர்கள் எனவே இந்த பதிவேடுகள் தாமதப்படுத்த விரும்பும் நேரத்தை நேரமாக சேமித்து வைத்திருக்கின்றன எவ்வளவு நேரம் போன்றது போலாகும் நீங்கள் அதை சில மதிப்புக்கு துவக்குகிறீர்கள் அந்த நேரத்திலிருந்து அது மேலே செல்லத் தொடங்கும் எனவே 16 பிட் மதிப்பு 65535 ஐ கடக்கும்போது ஓவர்ஃப்லோ ஆகும் ஏதோவொரு வகையில் டைமரில் மீதமுள்ள நேர தாமதத்தை அது வைத்திருக்கிறது என்று கூறலாம் அல்லது அது கவுண்டர் என்றால் நிகழ்வுகளின் எண்ணிக்கையை ஒரு கவுண்டராக வைத்திருக்கும் டைமர் 0 க்கு இந்த 2 பதிவேடுகள் TH0 TL0 உள்ளன டைமர் 0 க்கு TH0 ஹையர் ஆர்டர் பைட் மற்றும் TL 0 என்பது லோயர் ஆர்டர் பைட் ஆகும் இதேபோல் டைமர் 1 க்கு TH1 மற்றும் TL1 பதிவேடுகள் கிடைத்துள்ளது அதில் TH1 ஹையர் ஆர்டர் பைட் மற்றும் TL1 லோயர் ஆர்டர் பைட் ஆகும் எனவே இந்த 16 பிட் ஐ பதிவேடு TH மற்றும் TL என 2 தனித்தனி பதிவேடுகளாக அணுகலாம் இந்த பதிவேடுகளை சில மதிப்புகளுடன் துவக்கும்போது அதைப் பார்ப்போம் அதை 8 பிட் பதிவேடுகளின் அடிப்படையில் செய்ய வேண்டும் இது தான் அதன் அமைப்பு மொத்தம் 16 பிட் உள்ளது டைமர் 0 க்கு டி0 முதல் டி15 வரை உள்ளது அதில் டி0 முதல் டி7 வரை டிஎல் 0 க்கும் மற்றும் டி8 முதல் டி15 வரை TH0 க்கும் உள்ளது அது அப்படி எழுதப்பட்டிருந்தாலும் ஆனால் மதிப்புகளை தனித்தனியாக TL0 TH0 இல் வைக்க வேண்டும் இதேபோல் நமக்கு டைமர் 1 கிடைத்துள்ளது இது இரண்டு 8 பிட் பதிவேடுகளான TL1 மற்றும் TH1 ஆக பிரிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த 2 ரெஸிஸ்டர்கள் நேர மதிப்பு அல்லது எண்ணிக்கை மதிப்பை வைத்திருப்பதற்கானவை அடுத்து நாம் TMOD பதிவேடு அல்லது டைமர் மோட் ரிஜிஸ்டர் ஐ பார்ப்போம் இது மற்றொரு 8 பிட் பதிவேடு இந்த 8 பிட் பதிவேட்டில் 4 பிட்கள் டைமர் 1 க்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன லோயர் 4 பிட்கள் டைமர் 0 க்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன அந்த 4 பிட்களில் முதலில் உள்ளது மிக முக்கியமான பிட் கட்டமைப்பில் இரண்டு நிபில்களுக்கும் ஒத்ததாக இருக்கிறது அந்த பிட் கேட் என்று அழைக்கப்படுகிறது அடுத்த பிட் சி டி என அழைக்கப்படுகிறது இது செயல்பாட்டினை கவுண்டர் செயல்பாடாக அல்லது டைமர் செயல்பாடாக உள்ளதா என்பதைக் குறிக்கும் பின்னர் அடுத்த 2 பிட்கள் m0 மற்றும் m1 நாம் செயல்பட விரும்பும் டைமரின் மோடை அவை அடையாளம் காணும் இது ஒரு 8 பிட் பதிவேடு மற்றும் இது டைமர் 0 க்கு லோயர் 4 பிட்களையும் டைமர் 1 க்கு அப்பர் 4 பிட்களையும் பயன்படுத்தலாம் நீங்கள் லோயர் 4 பிட்களை பயன்படுத்தாவிட்டால் அந்த மதிப்புகளை அனைத்தும் 0 ஆக அமைக்க வேண்டும் மேலும் அப்பர் 4 பிட்களைப் பயன்படுத்தாவிட்டால் அந்த மேல் 4 பிட்களை 0 ஆக அமைக்க வேண்டும் ஆனால் அது பிட் முகவரிக்குரியதல்ல இந்த பதிவேடுகளை நாம் அமைக்கக்கூடிய மற்ற பதிவேடுகளைப் போலல்லாமல் இந்த பிட்களை தனித்தனியாக செட் செய்யவோ ரீசெட் செய்யவோ முடியாது எனவே நாம் 8 பிட் வடிவத்தை ஒரு அக்குமுலேட்டரில் தயாரிக்க வேண்டும் பின்னர் அந்த வடிவத்தை இந்த TMOD பதிவேட்டில் நகர்த்த வேண்டும் அல்லது அப்சொலியூட் வகை முகவரியைப் பயன்படுத்தலாம் எனவே 21h என்றால் அது 0 0 1 0 மற்றும் 0 0 0 1 ஆக இருக்கும் எனவே மேல் டைமர் க்கு 0 0 1 0 ஆகும் இது கேட் 0 கவுண்ட் டைமர் CT BT 0 m 1 m 0 இது 1 0 அது மோட் 2 எனவே இது மேல் ஒன்று டைமர் 2 டைமர் 1 மோட் 2 இல் இயக்கப்படும் 0 1 என்பது டைமர் 0 மோட் 1 இல் இயங்கும் எனவே இந்த முறைகள் என்ன என்பதை மெதுவாக பார்ப்போம் அடுத்ததாக TMOD பதிவைப் பற்றி விரிவாகப் பார்க்கலாம் இப்போது பல சந்தர்ப்பங்களில் நீங்கள் அதைப் பார்க்கிறீர்கள் இந்த டைமர்கள் 2 வெவ்வேறு சூழ்நிலைகளில் அல்லது 2 வெவ்வேறு வகையான கட்டுப்பாடுகளில் இயக்கப்படலாம் அதாவது சில நிகழ்வு வெளிப்புறமாக நிகழ்ந்திருந்தால் டைமரை மட்டுமே இயக்க வேண்டும் அது இயங்கும் போது உள் கடிகாரத்தைப் பயன்படுத்துகிறது ஆனால் சூழலில் சில நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கும் போது அதை நாம் எண்ண வேண்டும் எனவே இது ஒரு வகை நிலைமை மற்றொரு வகை நிலைமை தூய தாமதத்தை உருவாக்குவது மட்டுமே நான் ஒரு சமிக்ஞையை செயல்படுத்த வேண்டும் சில நேரம் கழித்து அதை செயலிழக்க செய்ய வேண்டும் ஒரு வகை பயன்பாடு இது போன்றது எனவே நான் ஒரு சமிக்ஞையைச் செயல்படுத்துகிறேன் சிக்னல் எஸ் 1 செயல்படுத்தப்படுகிறது எடுத்துக்காட்டாக ஒரு போக்குவரத்து ஒளி கட்டுப்பாட்டு அமைப்பில் 1 நிமிடம் சிவப்பு விளக்கு இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இந்த சிவப்பு விளக்கு இயக்கப்பட்டது s1 இந்த சிவப்பு ஒளியுடன் ஒத்திருந்தால் சிவப்பு விளக்கு இயக்கப்பட்டது என்று அர்த்தம் எனவே 1 நிமிடம் இந்த சிவப்பு விளக்கு இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் இது எந்த வெளிப்புற நிகழ்வுகளாலும் வழிநடத்தப்படுவதில்லை எனவே ஒளி இயக்கப்பட்டவுடன் மைக்ரோகண்ட்ரோலர் 1 நிமிடம் கழித்து அதை அணைக்க வேண்டும் இது ஒரு வகை நிலைமை அதாவது தூய நேர தாமதம் நான் ஒரு துல்லியமான நேர தாமதத்தை உருவாக்க விரும்புகிறேன் என்றால் அந்த நோக்கத்திற்காக நான் அதைப் பயன்படுத்துகிறேன் மற்ற சந்தர்ப்பங்களில் சில வெளிப்புற நிகழ்வுகள் இருக்கலாம் அதற்காக தேவைப்படும் நேரத்தை அளவிட வேண்டும் எடுத்துக்காட்டாக நாம் ஒரு ஸ்டாப்வாட்சை உருவாக்க விரும்பினால் நான் டைமரைத் தொடங்க வேண்டும் பின்னர் சில வெளிப்புற நிகழ்வுகள் நிகழும்போது இந்த ஸ்டாப்வாட்ச் பொத்தானை அழுத்த வேண்டும் எனது கணினியில் ஒரு கண்காணிப்பு பொத்தான் உள்ளது இந்த வாட்ச் உள்ளீடு வரும்போது இந்த டைமரை மட்டுமே செயல்படுத்த வேண்டும் இந்த வாட்ச் உள்ளீடு 0 ஆக இருந்தால் டைமர் வேலை செய்யக்கூடாது எனது கடிகாரம் இதைப் போல செயல் படவேண்டும் இந்த நேரத்திற்கு வாட்ச் இயக்கத்தில் உள்ளது பின்னர் இது முடக்கப்பட்டுள்ளது எனவே எனது டைமர் இந்த காலகட்டத்தில் இயங்க வேண்டும் மீண்டும் இந்த காலகட்டத்தில் இயங்க வேண்டும் இந்த பிராந்தியத்தில் இந்த வாட்ச் சிக்னல் குறைவாக இருக்கும்போது அது இயங்கக்கூடாது அந்த நேரத்தில் டைமரை நிறுத்த வேண்டும் இந்த நேரத்தில் அது வாட்ச் பொத்தான்களிலிருந்து தொடக்கத்தை வைத்திருக்கிறது எவ்வளவு நேரம் கடந்துவிட்டது அல்லது இந்த கட்டத்தில் தொடங்குகிறது என்றால் வாட்ச் செயல்படுத்தப்படும் போது இந்த மதிப்பு இந்த கட்டத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது பின்னர் இது போன்று தொடரும் இந்த வழியில் நாம் டைமரின் செயல்பாட்டில் இரண்டு வெவ்வேறு வகையான கட்டுப்பாடுகளைக் கொண்டிருக்கலாம் ஒரு சந்தர்ப்பத்தில் டைமர் மைக்ரோகண்ட்ரோலரால் முற்றிலும் உள்நாட்டில் கட்டுப்படுத்தப்படுகிறது இரண்டாவது விஷயத்தில் டைமர் வெளிப்புற நிகழ்வு மற்றும் உள் கட்டுப்பாடால் கட்டுப்படுத்தப்படுகிறது எனவே அதன்படி இந்த வர்க்க வேறுபாடு இந்த கேட் ஆல் செய்யப்படுகிறது இது கேட் பிட் INT x பின் அதிகமாக இருக்கும்போது மட்டுமே டைமர் கவுண்டர் இயக்கப்பட வேண்டும் 2 INT பின் களான INT 0 மற்றும் INT 1 உள்ளன INT x டைமர் 1 க்கு கேட் பிட் ஒன்று என்று அமைக்கப்பட வேண்டும் இந்த INT 1 பின் ஹைய் ஆக இருந்தால் டைமர் செயல்படும் மற்றொரு கட்டுப்பாட்டு பிட் டிஆர் ஒன்று எனவே இந்த டிஆர் 1 கட்டுப்பாட்டு பிட் அதிகமாக இருக்கும் பொதுவாக நீங்கள் வெளிப்புற குறுக்கீடான கேட் இல்லாமல் டைமரை இயக்குகிறீர்கள் எனவே அந்த விஷயத்தில் கேட் பிட் 0 ஆக அமைக்கப்பட வேண்டும் மேலும் டைமரைத் தொடங்க நாம் அதனுடன் தொடர்புடைய டிஆர் பிட்டை ஒன்றுக்கு அமைக்க வேண்டும் டைமர் 1 ஐத் தொடங்கவும் டிஆர் 1 ஐ ஒன்றிற்கு அமைக்க வேண்டும் டைமர் 0 ஐத் தொடங்க நீங்கள் டிஆர் 0 ஐ 0 ஆக அமைக்க வேண்டும் எனவே ஒரு டைமரை இயக்க நாம் செய்ய வேண்டியது முதலில் அமைக்கப்படுவது டைமர் மதிப்பு மற்றும் இந்த டிஆர் பிட் அதாவது டிஆர் எக்ஸ் பிட் அமைக்க வேண்டும் அதுதான் செயல்பாடு இந்த டிஆர் எக்ஸ் பிட்களின் இருப்பிடத்தைப் பின்னர் பார்ப்போம் இந்த கேட் பிட் உள்ளது டைமரை க்ளியர் செய்யும் போது டிஆர் எக்ஸ் கண்ட்ரோல் பிட் அமைக்கப்படும் போதெல்லாம் டைமர் இயக்கப்படும் கேட் பிட் 0 ஆக இருந்தால் டிஆர் எக்ஸ் ஒன்று எனும்போதெல்லாம் கேட் ஒன்று என்றால் டைமர் செயல்படும் இது INT x பின் மற்றும் TR x பிட் இரண்டாலும் கட்டுப்படுத்தப்படுகிறது எனவே வன்பொருள் மற்றும் மென்பொருள் இரண்டும் கேட் ஒன்று என்றால் டைமரைக் கட்டுப்படுத்தும் கேட் 0 என்றால் மென்பொருள் டைமரை மட்டுமே கட்டுப்படுத்தும் அடுத்த பிட் சி டி டைமர் அல்லது கவுண்டர் ஐ தேர்வு செய்ய டைமர் செயல்பாட்டிற்கு க்ளியர் போல இது தேர்ந்தெடுக்கப்படுகிறது அதாவது இந்த பிட் 0 என்று இருக்கும் டைமர் 1 ஐ டைமர் மோட் ல் இயக்க வேண்டும் இந்த பிட் 1 ஆக இருந்தால் டைமரை கவுண்டர் மோட் ல் இயக்கும் எனவே இந்த டி x பின் அதிகமாக இருக்க வேண்டும் மேலும் இந்த சி டி பின் அதிகமாக இருக்க வேண்டும் பின்னர் ஐஎன்டி நான் ஏற்கனவே கூறியது போல் உள் செயல்பாட்டிற்கு டைமர் மோட் ல் இயங்க வேண்டும் மைக்ரோகண்ட்ரோலர்களின் படிக அதிர்வெண் கடிகாரமாக கருது கவுண்டர் செயல்பாட்டின் போது இந்த டி0 மற்றும் டி1 பின் எடுக்கக்கொள்ளப்படும் அவை நிகழ்வுக்கு உள்ளீடாகப் பயன்படுத்தப்படும் எனவே டைமர் 1 க்கான இந்த டி டி1 ஆகவும் டைமர் 0 க்கு இது டி0 ஆகவும் எடுத்துக்கொள்கிறோம் பின்னர் நமக்கு இன்னும் 2 பிட்கள் மீ 1 மற்றும் மீ 0 கிடைத்துள்ளன அவை மோட் பிட் என்று அழைக்கப்படுகின்றன இந்த டைமரை இயக்க விரும்பும் பயன்முறையைப் பொறுத்து அது அமைகிறது இந்த m1 மற்றும் m0 பிட்களை அமைக்க வேண்டும் இது சி டி பிட் டைமர் தாமத ஜெனரேட்டராகவோ அல்லது நிகழ்வு கவுண்டராகவோ பயன்படுத்தப்படுகிறதா என்பதை தீர்மானிக்க இது பயன்படுகிறது இந்த் சி டி 0 ஆக இருந்தால் டைமராக செயல்படும் அதாவது ஒரு தாமத ஜெனரேட்டர் மற்றும் சி டி 1 என்றால் அது ஒரு கவுண்டர் இது எண்ணும் செயல்பாட்டிற்கான கேட் பகுதி ஒவ்வொரு டைமரின் கேட் பகுதி தொடங்குவதற்கும் நிறுத்துவதற்கும் உள்ளது கேட் 0 என்றும் மற்றும் கேட் 1 என்றும் இருக்கலாம் கேட் 0 க்கு சமம் என்றால் அது முற்றிலும் உள் கட்டுப்பாட்டில் உள்ளது என்று நான் சொன்னேன் எனவே இது மென்பொருள் கட்டுப்பாட்டு செயல்பாடு டைமரின் தொடக்கமும் நிறுத்தமும் டிஆர் பிட்டை அமைப்பதன் மூலம் மென்பொருளால் கட்டுப்படுத்தப்படுகிறது அந்த டிஆர் பிட்டைப் பார்ப்போம் டிஆர் பிட் அமைக்கப்பட்டால் டைமர் தொடங்கும் டைமரை நிறுத்த விரும்பினால் நாம் டிஆர் பிட்டை க்ளியர் செய்ய வேண்டும் மறுபுறம் இந்த கேட் 1 க்கு சமம் என்றால் இந்த வெளிப்புற கட்டுப்பாடு உங்களுக்கு கிடைத்துள்ளது எனவே இது மென்பொருள் மற்றும் வெளிப்புற மூலத்தால் ஆனது மென்பொருள் மற்றும் வன்பொருள் இரண்டும் டைமரைக் கட்டுப்படுத்தும் இந்த வழக்கில் இந்த டைமர் இயக்கப்படவேண்டுமென்றால் ஐஎன்டி பின் அதிகமாக இருக்க வேண்டும் மேலும் டிஆர் கட்டுப்பாட்டு பின் அமைக்கப்பட வேண்டும் எனவே இது கட்டுப்படுத்தப்படும் பிட் இது ஒரு பின் அல்ல சில பதிவேட்டில் இது ஒரு பிட் ஆக இருக்கும் இந்த பிட் அமைக்கப்பட வேண்டும் பின்னர் டைமர் தொடங்கும் நீங்கள் அதனை நிறுத்தும்போது இந்த டிஆர் பிட்டை ரீசெட் ஆகவும் அல்லது இந்த ஐஎன்டியை முடக்கவும் செய்யலாம் எனவே அவற்றில் ஒன்றை செய்து டைமரை நிறுத்தலாம் இங்கு டைமரை நிறுத்த நாம் டிஆர் பிட்டை முடக்க வேண்டும் இவை டைமர் செயல்பாட்டின் முறைகள் ஆகும் நான்கு வெவ்வேறு டைமர் முறைகள் உள்ளன மோட் 0 மோட் 1 மோட் 2 மற்றும் மோட் 3 மோட் 0 என்பது 13 பிட் டைமர் பயன்முறையாகும் எனவே இந்த 8 பிட்கள் ஒரு THX பதிவேட்டில் சேமிக்கப்படும் மற்றும் 5 பிட்கள் TL x பதிவேட்டில் இருக்கும் x என்பது 0 அல்லது 1 ஆக இருக்கலாம் டைமருக்கு 0 க்கு x 0 க்கு சமம் 13 பிட் டைமர் எனவே உங்களிடம் உள்ள நேர மதிப்பு 13 பிட் என்றால் TH TL ஜோடி அந்த மதிப்பைப் பெற வேண்டும் அதனை எப்படி செய்வது இந்த THx உயர் வரிசை 8 பிட்களைக் கொண்டிருக்கும் மேலும் இந்த TL x என்பது கீழ் வரிசையில் உள்ள 5 பிட்களைக் கொண்டிருக்கும் எனவே இது 8 பிட் ஹையர் ஆர்டர் பிட் மற்றும் லோயர் ஆர்டர் 5 பிட்கள் இன்னும் மூன்று 0 க்களுடன் இணைக்கப்பட்டு குறைந்த ஆர்டர் செய்யப்பட்ட லோயர் ஆர்டரின் கீழ் வைத்திருக்கும் 5 பிட்கள் டிஎல் எக்ஸ் பதிவேட்டில் இருக்கும் மறுப்புறம் மோட் 1 என்பது 16 பிட் டைமர் பயன்முறையாகும் எனவே நாம் அதிக தாமதத்தைப் பெறலாம் எனவே இது 8 பிட் THX மற்றும் 8 பிட் TL x மொத்தம் 16 பிட் டைமர் மதிப்பு மேலும் நம்மிடம் மற்றொரு சுவாரஸ்யமான டைமர் அமைப்பு உள்ளது 8 பிட் ஆட்டோ ரீலோட் அதாவது டைமர் காலாவதியான பிறகு இந்த டைம் அவுட் பிட் அமைக்கப்படும் டைமர் மறுதொடக்கம் செய்யப்படும் எனவே இது மறுதொடக்கம் செய்யப்படும் போது ஆரம்பத்தில் சில நிர்ணயிக்கப்பட்ட நேர மதிப்பைக் கொண்டு மறுதொடக்கம் செய்யும் 8 பிட் ஆட்டோ ரீலோட் டைமர் கவுண்டர் இங்கே இந்த TH x ஒரு மதிப்பைக் கொண்டிருக்கும் இது ஒவ்வொரு முறையும் TL x ஓவர்ஃப்லோ ஆகும்போதும் மீண்டும் மீண்டும் ஏற்றப்படும் அதனால் தான் இது சுவாரஸ்யமானது TH x மற்றும் TL x ஜோடி பதிவேடுகள் உள்ளன TH 0 மற்றும் TL 0 ஐ இப்போது பெற்றுள்ளோம் இந்த TL 0 உண்மையில் டைமராக செயல்படுகிறது TH 0 ஆரம்ப மதிப்பைக் கொண்டுள்ளது எனவே உங்கள் டைமர் ஒரு 8 பிட் டைமர் ஆகும் இந்த டைமர் ஓவர்ஃப்லோ ஆனால் TH 0 மதிப்பு TL 0 இல் நகலெடுக்கப்பட்டு அது மறுதொடக்கம் செய்யப்படும் எனவே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி உள்ள செயல்பாட்டை உருவாக்க முயற்சிக்கிறீர்கள் என்றால் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் குறிப்பிட்ட கால இடைவெளி தாமதத்தை இந்த வழியில் உருவாக்க முடியும் இந்த TH 0 TL 0 ஜோடி உள்ளது மேலும் இந்த TH 0 இப்படி செயல்படும் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது மற்றும் ஸ்ப்லிட் டைமர் மோட் எனப்படும் மற்றொரு டைமர் மோட் உள்ளது அதனுடன் தொடர்புடைய பயன்முறைக்கு செல்லும்போது இதனைப் பார்ப்போம் இது சற்று சிக்கலானது எனவே நாம் அதைப் பார்ப்போம்